மாணவர்களை வரவேற்கிறேன் கேஷ் மேனேஜ்மென்ட் மாடல்ஸ் ஐ படுத்தினோம் ஆனால் அது அங்கு C எனக் குறிப்பிடப்படுகிறது மேலும் அந்த C எது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இதன்மூலம் பண சமநிலையின் உகந்த அளவை நம்மிடம் வைத்திருந்தால் நிச்சயமாக செலவும் கட்டுப்பாட்டில் உள்ளது மற்றும் நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியாக திவாலாகது ஆனால் அந்த மாதிரியின் வரம்பு என்னவென்றால் எல்லாமே சில பணப்பரிமாற்றங்கள் அல்லது சில வெளிச்செல்லல்கள் அல்லது சில தேவைகள் அல்லது சில வருடாந்திர தேவைகள் என்று நாம் கருதுகிறோம் அதாவது நாம் உறுதியாக முன்கூட்டியே தீர்மானிக்க முடிகிறது எனவே பணத்தைப் பொறுத்தவரையில் இந்த விஷயங்கள் எப்போதாவது சாத்தியமில்லை பணத்தின் நிர்வாகத்தைப் பொறுத்தவரை சில நேரங்களில் உறுதியான நிலைப்பாடு இருக்காது சில சமயங்களில் நாம் அதிக பணத்தை வைத்திருப்போம் சில சமயங்களில் குறைவாக வைத்திருப்போம் எனவே எப்போதாவது நாம் கடன் வாங்க வேண்டும் அல்லது நிதி ஏற்பாடு செய்ய வேண்டும் சில சமயங்களில் உபரி நிதிகள் உள்ளன எனவே நிச்சயமற்ற தன்மைகள் அனைத்தும் உள்ளன என்று முந்தைய வகுப்பில் நான் உங்களிடம் சொன்னேன் இப்போது இந்த வகுப்பில் M மில்லர் மற்றும் டேனியல் ஓர் கொடுத்த மாதிரியை இந்த வகுப்பில் விவாதிப்போம் ஆம் பணப்புழக்கங்கள் எப்போதாவது நிச்சயமற்றவை என்பதை நாம் புரிந்துகொள்ளும் நிச்சயமற்ற தன்மையை நாம் உரையாற்றுவோம் நிச்சயமற்ற தன்மை மற்றும் எல்லாம் உறுதியாக தெரியவில்லை என்றால் அந்த சூழ்நிலையை எவ்வாறு கவனித்துக்கொள்வது எனவே M மில்லர் மற்றும் டேனியல் ஓர் என்று நாம் அழைக்கும் மாதிரி இங்கே உள்ளது மேலும் இந்த மாதிரி சில அனுமானங்களை அடிப்படையாகக் கொண்டது இந்த அனுமானங்களை நீங்கள் விவாதித்த முந்தைய மாதிரியுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் எனவே அந்த மாதிரியின் வரம்புகள் அல்லது அந்த மாதிரியில் நம்பத்தகாததாக இருந்த அனுமானங்கள் இங்கே இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இங்கே எடுக்கப்பட்ட அனுமானங்களைப் பார்ப்போம் பின்னர் இந்த 2 கல்வியாளர்கள் கொடுத்த மாதிரியைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் எனவே முதல் அனுமானம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் பணத்தின் போர்ட்ஃபோலியோ ஆகும் ஆகவே அதே மாதிரியானது ஸர்டந்டீ மாடல் லும் இருந்தது பொதுவாக ஒரு நிறுவனம் அனைத்து பணத்தையும் 2 பகுதிகளாகப் பிரிக்க வேண்டும் ரொக்கம் மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் என்று பணமாக வைத்திருக்கக்கூடாது எனவே இந்த அனுமானமும் இங்கே உள்ளது இந்த அனுமானம் இரு இடங்களிலும் இருந்தது ஒன்றே எனவே இதில் எந்த சந்தேகமும் இல்லை அனுமானம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது இரண்டாவது அனுமானம் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு நிலையான செலவு உள்ளது அது மற்ற மாதிரியிலும் இருந்தது ஸர்டந்டீ மாடல் யிலும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு நிலையான செலவு உள்ளது என்ற அனுமானமும் இருந்தது நீங்கள் பணத்தை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களாகவும் பத்திரங்களை பணமாக மாற்றும்போது அது தரகர் கமிஷனின் அடிப்படையில் பத்திரங்களை சேமிப்பதன் அடிப்படையில் செயலகச் செலவின் அடிப்படையில் ஒரு நிலையான செலவைக் கொண்டுள்ளது எனவே இந்த அனைத்து செலவுகளும் எளிதில் அடையாளம் காண முடியும் மற்றும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் கண்டுபிடிக்க முடியும் எனவே ஒவ்வொரு பரிவர்த்தனையையும் நீங்கள் பணத்தை பத்திரங்களாக மாற்றும்போது அல்லது அதற்கு நேர்மாறாக ஒரு நிலையான செலவு உள்ளது எனவே இந்த முதல் 2 அனுமானங்கள் இரண்டு மாதிரிகளிலும் ஒரே மாதிரியானவை இப்போது மூன்றாவது ஒரு ஐடியல் கேஷ் விஷயத்தை எடுத்துக் கொண்டார் சாதாரண போக்கில் நிறுவனத்தில் தேவைகளை விட அதிகமான பணத்தை நீங்கள் வைத்திருந்தால் அந்த விஷயத்தில் செலவு இருந்தால் அது நிறுவனத்தின் நிதி செலவை அதிகரிக்கும் அந்த விஷயத்தில் போதுமான வருமானத்தை நாம் பெறவோ அல்லது சம்பாதிக்கவோ முடியாவிட்டால் செலவு நன்மைகளைத் தாண்டிச் செல்லும் மற்றும் நிறுவனம் சில நேரங்களில் இழப்புகளைச் சந்திக்கப் போகிறது அல்லது லாபம் இருந்தாள் அது குறையும் எனவே முதல் 3 அனுமானங்கள் இரண்டு மாடல்களிலும் இது தெரியாது என்று கூறுகிறார்கள் இது நிலையானது அல்ல அது மாறிக்கொண்டிருக்கிறது அது மாறுகிறது அவ்வளவு எளிதில் தெரியாது பணப்புழக்கங்களில் நிச்சயமற்ற தன்மை அல்லது பணப்புழக்கங்களை பாதிக்கும் காரணத்தால் பின்னர் பணத் தேவைகள் ஏற்ற இறக்கமாக இருக்கின்றன சரியா அங்கே நம் பணத் தேவைகள் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது வெவ்வேறு காலகட்டங்களில் அல்லது வெவ்வேறு நேர இடைவெளியில் பணத் தேவைகள் மாறாதவையாகவே இருக்கின்றன ஆனால் இங்கே பணத் தேவைகள் மாறுகின்றன என்று நாம் கருதுகிறோம் எனவே நிச்சயமற்ற தன்மையை இங்கே அறிமுகப்படுத்தியுள்ளோம் நிச்சயமற்ற இந்த அனுமானம் காரணமாக இந்த 2 அனுமானங்களை நாம் குறிப்பிட்டுள்ளோம் அதாவது குறிப்பிட்ட இடைவெளியில் பணத்திற்கான மொத்த தேவை தெரியவில்லை மற்றும் பணத் தேவைகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் நிறுவனம் தேவைப்படும் போதெல்லாம் பத்திரங்களை வாங்குகிறது மற்றும் விற்கிறது எனவே இயற்கையாகவே அதே மாதிரியானது மற்ற மாதிரியிலும் நாம் பணத்தை பத்திரங்களாக மாற்றுவோம் அதற்கு நேர்மாறாக எப்போது இவை தேவைப்படுகிறதோ பின் பத்திரங்கள் பணமாக மாற்றப்பட வேண்டும் எனவே நாம் பத்திரங்களை வாங்கும் உபரி பணம் நம்மிடம் இருப்பதாகவும் பணத்தின் பற்றாக்குறை இருக்கும்போது சந்தையில் பத்திரங்களை விற்று அவற்றை பணமாக மாற்றுவதாகவும் அர்த்தம் எனவே இந்த 2 நிகழ்வுகளிலும் அதே அனுமானம் உள்ளது என்று அர்த்தம் எனவே மற்ற அனுமானங்கள் வேறுபட்டவை ஆனால் முந்தைய மாதிரியுடன் ஒப்பிடுகையில் அனுமான எண் 4 மற்றும் 5 வேறுபட்டவை இங்கே இந்த மாதிரியில் பணப்புழக்கங்கள் நிச்சயமற்ற தன்மையால் பாதிக்கப்படுகின்றன என்று நாம் கருதுகிறோம் அந்த நிச்சயமற்ற தன்மையை நிவர்த்தி செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும் இன்னும் எவ்வளவு பணம் இருக்கிறது எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது எவ்வளவு பணம் உபரி எவ்வளவு பணம் குறைகிறது என்பதைக் கண்டு பிடிக்க முடியும் எனவே உபரி இருந்தால் அதை சந்தையில் முதலீடு செய்வது பற்றி சிந்தியுங்கள் இது குறுகியதாக இருந்தால் சில ஆதாரங்களை உறுதியாக ஏற்பாடு செய்வதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் எனவே இந்த அனுமானங்கள் எண் 4 மற்றும் 5 காரணமாக இந்த மாதிரி முந்தைய மாதிரியுடன் ஒப்பிடும்போது வித்தியாசமாகிறது மேலும் இப்போது அந்த மாதிரி எது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் எனவே W பாமால் தன்மையை இங்கு உரையாற்றுவதை நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே அவர்கள் கட்டுப்பாட்டுக் கோட்பாட்டின் கருத்தைப் பயன்படுத்தினர் மற்றும் கட்டுப்பாட்டுக் கோட்பாட்டின் அடிப்படையில் அல்லது அவர்கள் கட்டுப்பாட்டுக் கோட்பாட்டின் கருத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் அது சீரற்ற பண மேலாண்மை மாதிரியை உருவாக்கினர் அதில் நாம் 2 வரம்புகள் அமைத்துள்ளோம் மேல் வரம்பு மற்றும் கீழ் வரம்பு மற்றும் இடையில் ஏற்றஇறக்கம் தொடரும் சரியா எனவே நாம் எதையும் செய்ய மாட்டோம் ஆனால் அது மேல் வரம்பை எட்டும் போது அது குறைந்த வரம்பை அடையும் போது சில செயல்கள் நடைபெறுகின்றன எனவே நாம் பேசும்போது சீரற்ற மாதிரி எனவே பண இருப்பு அல்லது பணத் தேவைகள் அல்லது பண நிலுவைகள் மற்றும் பணத் தேவைகள் ஆகியவற்றில் நிச்சயமற்ற தன்மையை நாம் உரையாற்றுகிறோம் எனவே இந்த மாதிரி எவ்வாறு இயங்குகிறது மற்றும் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதைப் பார்ப்போம் இந்த மாதிரி முதலில் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் முதலில் நான் மாதிரியின் கட்டமைப்பை வரைவேன் பின்னர் இந்த மாதிரிக்கு என்ன அர்த்தம் மற்றும் அவை எவ்வாறு என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன் கட்டுப்பாட்டுக் கோட்பாட்டின் கருத்தைப் பயன்படுத்தி மற்றும் சரக்கு நிர்வாகத்தின் ஒரு நிலையான மாதிரியை உருவாக்கியுள்ளனர் எனவே நீங்கள் இந்த பகுதியைப் பற்றி மீண்டும் பேசினால் இது கீழ் கட்டுப்பாட்டு வரம்பு மற்றும் இது மேல் கட்டுப்பாட்டு வரம்பு இது திரும்பும் புள்ளி எனவே இதை 0 என அழைக்கிறோம் இது z மற்றும் இது h சரியா இப்போது இங்கே பணம் எப்படி இணைகிறது பணம் இப்படி நடந்து கொள்கிறது பின்னர் இந்த புள்ளியைத் தொடும்போது அது கீழே தள்ளப்படும் பின்னர் இது கீழே வரும் இது இப்படிசெல்லும் பின்னர் இந்த புள்ளியை அடைந்தவுடன் நாம் ஒரு புள்ளியிட்ட கோடு வரைய வேண்டும் சரியா இந்த கோடு புள்ளியிட்ட கோடாக இருக்க வேண்டும் எனவே இது இந்த கட்டத்திற்கு வரும் இந்த புள்ளி வரும்போது இது மீண்டும் பழைய நிலைக்கு எடுத்துச் செல்லப்படும் பின்னர் அது இந்த நிலைக்கு செல்லும் பின்னர் அது இந்த நிலைக்கு வரும் இது இப்படி நகரும் எனவே பண இயக்கத்தின் இறுதி அமைப்பு இப்படித்தான் எங்களிடம் இந்த அளவுக்கு பண இருப்பு இருந்தது பின்னர் நாம் பணத்தைப் பெறத் தொடங்கினோம் பின்னர் நாம் மேலே செல்லத் தொடங்கினோம் நாம் இங்கு சென்றடைந்த பின்னர் நாம் பணத்தைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் அது இன்னும் z புள்ளியில் இல்லை இது z புள்ளிக்கு மேலே உள்ளது இது மேலே சென்றது எடுத்துக்காட்டாக இது மேல் வரம்பைத் தொடும்போது இந்த தொகை பின்வாங்கப்பட்டது இந்த z என்றால் பத்திரங்களின் h z அளவு வாங்கப்பட்டது எனவே உடனடியாக இந்த தொகை மீண்டும் இந்த நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் மேலும் இந்த தொகைக்கு z என்பது h z அளவு பத்திரங்கள் வாங்கப்பட்ட பணத்தின் அளவு இந்த உபரி பணத்தின் பெரும்பகுதி சந்தையில் முதலீடு செய்யப்படுகிறது பின்னர் மீண்டும் நாம் பணத்தைப் பெறத் தொடங்கினோம் பணம் மேலே செல்லத் தொடங்கியது பின்னர் நாம் பணத்தைப் பயன்படுத்தத் தொடங்கினோம் மீண்டும் கீழே போக வேண்டும் அது மேலே செல்கிறது இது கீழே போகிறது இது கீழே வரும்போது கட்டுப்பாட்டு வரம்பு என்பது குறைந்த கட்டுப்பாட்டு வரம்பாகும் அதாவது இது 0 நிலை ஆனது இந்த 0 மட்டத்தை எட்டும்போது உடனடியாக நாம் நடவடிக்கை எடுத்து சந்தையில் பத்திரங்களை விற்பனை செய்யவேண்டும் பின்னர் பண அளவை z க்கு மீண்டும் நிரப்புகிறோம் இது z புள்ளி என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு அது ஏற்ற இறக்கத்தைத் தொடங்குகிறது எனவே எப்போதாவது அது மேலும் கீழும் செல்கிறது மற்றும் இப்பொழுது இது மேலே செல்கிறது சரியா எனவே பணத்தின் அதிகபட்ச நிலை h வரை செல்லும் மற்றும் பணத்தின் மிகக் குறைந்த நிலை o அல்லது 0 க்கு செல்கிறது பிறகு நீங்கள் கூறலாம் மற்றும் இதுபோன்று ஏதாவது இருந்தால் பண இருப்பு நமது விளிம்பை அடையும் போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த h z அளவு பத்திரங்கள் வாங்கப்படும் மீண்டும்பணத்தின் அளவு z நிலை கீழே z வரை கொண்டு வரப்படும் பின்னர் பணத்தைப் மீண்டும் பயன்படுத்தி தொடங்குவோம் நாம் பணத்தைப் பெறுவோம் மேலும் நாம் பணத்தையும் செலுத்துவோம் இறுதியாக எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இந்த மட்டத்தில் பணத்தை எட்டினால் அது கடைசிநிலை அதாவது கீழுள்ள கட்டுப்பாட்டு வரம்பாகும் இதன் பொருள் இப்போது பண நிலை முற்றிலும் கீழே வைக்கிறது என்றால் பண இருப்பு முழுமையாக குறைந்துவிட்டது எனவே இதன் பொருள் நாம் நடவடிக்கை எடுப்போம் அல்லது மீண்டும் அவற்றை அந்த நிலைக்குக் கொண்டுவருவோம் எனவே இதன் பொருள் z o அளவு பத்திரங்கள் சந்தையில் விற்கப்படும் பின்னர் மீண்டும் பணத் தொகையை z நிலைக்கு கொண்டு வருவோம் இறுதியாக அது மீண்டும் ஏற்ற இறக்கத்தைத் தொடங்கும் எனவே இவை 2 கட்டுப்பாட்டு வரம்புகள் மேல் கட்டுப்பாட்டு வரம்பு மற்றும் கீழ் கட்டுப்பாட்டு வரம்பு மற்றும் இது திரும்பும் புள்ளி எனவே பணத்தின் உபரி இருக்கும்போது அது z h z ஆகும் எனவே இதன் பொருள் நாம் பத்திரங்களை வாங்கி உபரி பணத்தை சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் பணத்தின் பற்றாக்குறை இருக்கும்போது பணத்தின் மட்டம் o மட்டத்தை எட்டும்போது நாம் உடனடியாக பத்திரங்களை விற்று பணத்தின் அளவை z என்ற வருவாய் புள்ளியின் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த 2 வரம்புகளுக்கு இடையில் பணம் இருக்கும்போது அது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது ஏனெனில் பணம் ஏற்ற இறக்கமாக இருக்கட்டும் ஏனென்றால் இந்த பணத்தின் பெரும்பகுதி நம்முடன் இருக்க முடியும் என்பது நமக்குத் தெரியும் மேலும் இந்த பணத்தின் பெரும்பகுதியை நாம் வைத்திருக்க வேண்டும் எங்களுடைய இன்றைய பரிவர்த்தனைகளுக்கு இவ்வளவு பணம் தேவை என்று நாம் சொல்ல வேண்டும் எனவே அது z ஐத் தொடும்போது அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை அல்லது மன்னிக்கவும் அது h ஐத் தொடுகிறது அல்லது அது o ஐ தொட்டால் நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் h ஆக இருந்த நீங்கள் பத்திரங்களை வாங்குகிறீர்கள் மற்றும் o ஆக இருந்தால் பத்திரங்களை விற்க வேண்டும் எனவே சில நேரங்களில் என்ன நடக்கிறது நிபுணர் கூறுகையில் சில முன்னேற்றங்கள் உள்ளன அதாவது இந்த கீழ் கட்டுப்பாட்டு வரம்பு o மட்டத்தில் இருக்கக்கூடாது என்று ஏனென்றால் அது o மட்டத்தில் இருந்தால் பணத்தின் இருப்பு 0 ஆகவும் பண இருப்பு 0 ஆகவும் மாறும் மேலும் நிலைமையைக் காப்பாற்ற யாராவது ஒருவருக்கு நாம் குறிப்பிட்ட கட்டணம் செலுத்த வேண்டுமானால் தொழில்நுட்பத் தீர்வு பின்னர் நாம் சிக்கலில் இருப்போம் எனவே இங்கு சில குறைந்தபட்ச பண இருப்பு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த கட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் காண்கிறோம் எனவே இதன் பொருள் நாம் இந்த கட்டத்தில் இருந்தால் இது o என்று அர்த்தம் ஆனால் o க்கு மேலே ஒரு புள்ளியை உருவாக்கியுள்ளோம் இங்கே நீங்கள் அதைப் பற்றி பேசினால் பண நிலை இந்த கட்டத்திற்கு வரும் போது இந்த குறிப்பிட்ட புள்ளி மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் பின்னர் இந்த தொகையின் பத்திரங்கள் சந்தையில் விற்கப்படும் எனவே இந்த பணம் இங்கு அடையும் நேரத்தில் நாம் சந்தையில் பத்திரங்களை விற்றுவிட்டோம் அந்த பத்திரங்களை நாம் பணமாக மாற்றி பண அளவை திரும்பவும் z புள்ளி வரை கொண்டு வந்துள்ளோம் அல்லது திரும்பும் புள்ளியில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் எனவே ஒரு விளிம்பு இங்கே சேர்க்கப்பட வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள் எனவே இது கீழ் வரம்பிற்கு அனுமதிக்கப்படாது என்று அர்த்தம் ஆனால் அந்த கீழ் கட்டுப்பாட்டு வரம்பிற்கு சில காலத்திற்கு முன்பு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாம் பத்திரங்களை விற்று பணத்தின் அளவை திரும்பவும் z நிலைக்கு கொண்டுவரவேண்டும் எங்களிடம் போதுமான பணம் உள்ளது சந்தையில் பணம் யாருக்கு அல்லது எப்போது செலுத்த வேண்டுமோ அதை எளிதாக செய்யலாம் எனவே இந்த விளிம்பு குஷன் இல்லாமல் பணம் 0 ஐ எட்டினால் மற்றும் பத்திரங்களை பணமாக மாற்ற சில மணிநேரங்கள் அல்லது ஒரு நாள் எடுத்துக்கொண்டால் தற்காலிகமாக நிறுவனத்திற்கு ஒரு சிக்கல் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனையும் வரும் ஆனால் அந்த பிரச்சனை வர அனுமதிக்கக்கூடாது எனவே குஷன் இம் தேவையில்லை பணம் அடையும் போது இந்த நிலை வரை இந்த மட்டத்தை தொடும்போது எந்த நடவடிக்கையும் அதற்கு முன் கொஞ்சம் சொல்ல நடவடிக்கை எடுக்கப்படாது ஆனால் அது கட்டுப்பாட்டு வரம்பைத் தொடும்போது நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பின்னர் நாம் பத்திரங்களை வாங்கி பணத்தின் அளவை z புள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் எனவே இது அடிப்படையில் மாதிரியின் முக்கிய அம்சமாகும் இந்த மாதிரியை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் எனவே இப்போது மில்லியன் டாலர் கேள்வி இங்கே எழுகிறது z ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது h மற்றும் z 0 ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது அதுதான் எங்களிடம் இருக்கும் குறைந்தபட்ச இருப்பு எனவே மில்லர் மற்றும் ஓர் முழுமையான மற்றும் கவனமான பகுப்பாய்வு மற்றும் ஆராய்ச்சி பிறகு இந்த z இன் மதிப்பைக் கண்டறிய அவர்கள் ஒரு மாதிரியை தந்துள்ளனர் மேலும் z இன் மதிப்பைக் காணலாம் மற்றும் இது z இன் மதிப்பு மற்றும் h இன் மதிப்பு என்ன h 3z க்கு சமமாக இருக்கும் z இன் 3 மடங்கு h இன் மதிப்பாக இருக்கும் எனவே இந்த வழியில் நீங்கள் z இன் திரும்பும் அளவைக் கண்டுபிடிக்கலாம் அல்லது பொதுவாக பணம் z ஐச் சுற்ற அனுமதிக்க வேண்டும் அது h ஐ எட்டினால் நடவடிக்கை மட்டுமே எடுக்கப்படும் அல்லது குறைந்தபட்ச மட்டத்திற்கு மேல் அடைந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போது இந்த மாதிரியில் b என்பது என்னவென்றால் நீங்கள் b ஐப் பற்றி பேசும்போது முந்தைய மாதிரியில் b இருந்தது b என்பது பத்திரங்கள் பரிவர்த்தனையின் நிலையான செலவு அல்லது நீங்கள் இதை அழைக்கலாம் பணத்தை பத்திரங்கள் மற்றும் பத்திரங்கள் பணமாக மாற்றுவதற்கான நிலையான பரிவர்த்தனை செலவு இது b என அழைக்கப்படுகிறது i என்ன i தினசரி பண நிலுவைகளின் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் i தினசரி அடிப்படையில் உள்ளது மாதாந்திர அல்லது பதினைந்து அல்லது வார அடிப்படையில் அல்ல

எனவே அதற்கான ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் இது சிக்மா என்று வைத்திருக்கிறார்கள் ஆனால் பின்னர் s ஸ்கொயர் நீங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் z இன் மதிப்பைப் பெறுவீர்கள் அது திரும்பும் புள்ளியாகும் மற்றும் 3 உடன் z ஐ பெருக்கினால் அது 3z ஆக மாறுகிறது ஆனால் இங்கே நீங்கள் z ஐ கணக்கிடும்போது சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்பது நான் கூறியதுபோல நமக்கு சில குஷன் வேண்டும் என்று நான் சொன்னேன் இங்கே நாம் அதைப் பற்றி பேசும்போது குஷன் தேவைப்படுகிறது அப்படியானால் அந்த மாதிரி எவ்வாறு மாற்றப்படும் என்று சொல்லுங்கள் எடுத்துக்காட்டாக 10000 ரூபாய்களைக் கொண்ட ஒரு குஷன் தொகை10000 சேர்ப்பீர்கள் அது மொத்த z புள்ளியாக மாறும் இப்போது கவனிக்க வேண்டியது என்னவென்றால் என்னவென்றால் நீங்கள் h கணக்கிடும்போது நீங்கள் மீண்டும் அதே காரியத்தைச் செய்வீர்கள் அது என்னவென்றால் z இப்போது z 10000 கூட்டல் இந்த மாதிரியின் வெளியீடு ஆனால் நீங்கள் இங்கே பெருக்கினாள் நீங்கள் இங்கே அதே காரியத்தைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் உண்மையில் z இன் மதிப்பு சரியானதல்ல Z ஐ மட்டும் கண்டுபிடிக்க இதை சேர்க்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் h ஐ மீண்டும் கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது 10000 கூட்டல் மதிப்பு என்றால் இந்த z இன் 3 மடங்கு எனவே 3 முறை இந்த மொத்த தொகையை நாம் செய்யக்கூடாது எனவே இது மீண்டும் மீண்டும் இருக்கும் இங்கு z வரை மட்டுமே இருந்தால் பிரிக்கப்படும் இதன் மதிப்பை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் இந்த மாதிரியின் வெளியீடு பின்னர் நீங்கள் 10000 க்குச் சேர்த்தால் இது z புள்ளி திரும்பும் புள்ளியாக மாறும் ஆனால் நீங்கள் சொல்லும் h ஐக் கணக்கிட விரும்புகிறீர்கள் எனவே h ஐக் கணக்கிடும்போது மட்டுமே z மதிப்பை அறிய முதலில் கணக்கிடுவீர்கள் எனவே 3 ஆல் பெருக்கி இதில் 10000 ஐச் சேர்க்கவும் இல்லையெனில் என்ன நடக்கும் உங்கள் குஷனை 10000 ஆக எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் நீங்கள் குஷனை 30000 ஆக எடுத்துக்கொள்கிறீர்கள் அது சரியல்ல அது தவறு இங்கு மீண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் z இன் 10000 கூட்டல் z மதிப்பு பின்னர் நீங்கள் h ஐ மீண்டும் கணக்கிடும்போது 10000 கூட்டல் 3z எனவே இந்த மாதிரி அல்லது இந்த மதிப்புகள் அல்லது மாதிரியில் தேவைப்படும் இந்த வேறுபட்ட பொருட்களின் உதவியுடன் நீங்கள் z இன் மதிப்பை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் மேலும் h இன் மதிப்பை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மேலும் உங்களிடம் இரு மதிப்புகளும் இருந்தால் நீங்கள் எளிதாக கட்டுப்பாட்டு வரம்புகளை குறைந்தபட்ச பணத்தையும் சரிசெய்யலாம் பின்னர் நாம் கண்டுபிடிக்க முடிந்த அதிகபட்சத்தையும் திரும்பப் பெறும் புள்ளியையும் கண்டுபிடிக்க முடியும் எனவே இந்த 2 வரம்புகள் அல்லது இருப்பு அல்லது 2 வரம்புகளை நாம் கணக்கிட முடியும் என்ற நிலையில் உள்ளோம் பின்னர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் இப்போது ஒரு மாதிரியின் அல்லது ஒரு சிறிய சூழ்நிலையின் உதவியுடன் இந்த மாதிரியின் செயல்பாட்டைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் மேலும் நிலைமை என்ன சொல்கிறது உதாரணமாக ஒரு நிறுவனம் உள்ளது எடுத்துக்காட்டாக அதைப் பற்றி பேசுவது xyz வரையறுக்கப்பட்டது சரியா இது xyz வரையறுக்கப்பட்ட நிறுவனம் மற்றும் இதன் தினசரி நிகர பணப்புழக்கங்கள் இது போன்றது நாம் அதற்கு இங்கு நாட்கள் வைத்திருக்கிறோம் பின்னர் பண முன்னறிவிப்பை இங்கே எழுதுகிறோம் இது பண முன்னறிவிப்பு சரியா இதுதான் நாட்கள் மற்றும் இது பண முன்னறிவிப்பு மற்றும் இந்த தொகை என்பது இலட்சம் ரூபாயில் உள்ளது எனவே 1 2 போன்ற நாட்கள் இங்கே இருந்தால் அது 3 அது 4 அது 5 இது 6 மற்றும் அது 7 மற்றும் இங்கே பநாம் பேசும் பணப்புழக்கம் என்பது முன்னறிவிப்பு அடிப்படையில் உருவாக்குகிறது நாம் இங்கு எழுதுவது பணப்புழக்கம் முன்னறிவிப்பு 24 அதாவது லட்சம் என்று அர்த்தம் அதாவது பண இருப்பு 13 லட்சம் அதாவது 7 வது நாளில் 13 லட்சம் இருக்கும் அது 16 பணப்புழக்கமாக இருக்கும் நான் அந்த தினசரி பணப்புழக்கத்தை பற்றி பேசுகிறோம் எனவே அது 16 ஆக இருக்கும் அது 12 ஆகவும் பின்னர் அது 36 ஆகவும் பின்னர் அது 4 ஆகவும் பின்னர் அது 28 ஆகவும் இருக்கும் இது ஒரு நிலைமை என்றால் நாம் பெறவிருக்கும் தினசரி பண 24 என்றால் நேர்மறை இருப்பு என்றால் உபரி பெறப்போகிறோம் எனவே முதல் நாளில் நம்மிடம் 24 உபரி இருக்கப்போகிறது இரண்டாவது நாள் 13 உபரி இருக்கப்போகிறது மூன்றாம் நாள் 16 லட்சம் பற்றாக்குறையைப் பெறப் போகிறோம் நான்காவது நாள் நாம் மீண்டும் 12 லட்சம் பற்றாக்குறை பெறப் போகிறோம் ஐந்தாவது நாள் நாம் 36 லட்சம் உபரி ஆறாவது நாள் 4 லட்சம் உபரி இருக்கப்போகிறது பின்னர் ஏழாம் நாள் 28 லட்சம் பற்றாக்குறையை பெறப்போகிறோம் இது நமக்கு வழங்கப்பட்ட அடிப்படை தகவல் மற்றும் குறைந்தபட்ச பண இருப்பு உதாரணமாக குறைந்தபட்ச பண இருப்பு படிவங்கள் பராமரிக்க விரும்புவது 10000 இது குஷன் அவற்றுள் ROI ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் என்பது சந்தைபடுத்தக்கூடிய பத்திரங்கள் அதாவது எங்காவது நீங்கள் அதை ஆண்டுக்கு 10 என்று அழைக்கலாம் இது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது இது நமக்குக் கிடைத்த தகவல் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கே நாம் தினசரி பண நிலுவைகளை 1 2 3 4 5 6 7 வைத்திருக்கிறோம் இப்போது எங்களிடம் பணப்புழக்க முன்னறிவிப்பு மற்றும் எம்மிடம் உள்ள முன்னறிவிப்பு 24 உபரி 13 உபரி 16 பற்றாக்குறை 12 பற்றாக்குறை 36 உபரி 4 உபரி மற்றும் 28 என்பது ஏழாம் நாளின் பற்றாக்குறை எல்லா நேரங்களிலும் நாம் பராமரிக்க விரும்பும் குறைந்தபட்ச பண இருப்பு 10000 குஷன் பத்திரங்கள் பரிவர்த்தனைக்கான நிலையான செலவு 1600 ரூபாய் மற்றும் ROI என்பது முதலீட்டாகும் இது ROI இலிருந்து உபரி பணத்தை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்கிறது அதாவது உபரி பணத்தை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்வது ஆண்டுக்கு 10 ஆகும் எனவே இப்போது இந்த தகவலின் z புள்ளியைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இந்த தகவலை சுட்டிக்காட்டி இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை எவ்வாறு தீர்க்க முடியும் அல்லது இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது என்னவென்றால் இவை தினசரி பண நிலுவைகள் என்று நாம் கூறுவது போலவும் இந்த வழக்கை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் மாதிரியின் தேவை என்ன மாதிரியின் தேவை 3bs ஸ்கொயர் 4i சரியா உங்களுக்கு i வழங்கப்பட்டுள்ளது b கூட உங்கள் i எவ்வளவு என்பதைக் கண்டுபிடிக்க தேவையில்லை உங்கள் i 10 மற்றும் பின்னர் i பற்றி பேசும்போது i ஆண்டுக்கு 10 எனவே அதை 365 ஐப் பிரிப்பதன் மூலம் தினசரி வாய்ப்பு செலவாக மாற்ற வேண்டும் பின்னர் நமக்கு b 1600 ஆகவும் வழங்கப்படுகிறது எனவே இந்த மாதிரியில் நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புவது 3 விஷயங்களைக் கொண்டிருக்கிறது உங்களிடம் b இருக்க வேண்டும் உங்களிடம் s ஸ்கொயர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது தினசரி பண நிலுவைகளின் மாறுபாடு அல்லது தினசரி பணப்புழக்கங்கள் எனவே இந்த தினசரி பண இருப்பு அல்லது பணப்புழக்கங்களின் மாறுபாட்டைக் கணக்கிடுவோம் பின்னர் z புள்ளி என்ன அல்லது அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே இந்த விஷயத்தில் இந்த மாதிரியைப் பாருங்கள் மேலும் இதிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பணப்புழக்கங்களின் மாறுபாடான s ஸ்கொயர் வரை அது z இன் மதிப்பாக இருக்கும் எனவே இந்த தகவலை இங்கே சேமித்து வைத்திருக்கிறேன் அடுத்த வகுப்பில் z புள்ளியை எவ்வாறு கணக்கிடுவது பின்னர் h புள்ளி மற்றும் எப்படி அதை விபரிப்பது மற்றும் வெவ்வேறு பண வரம்புகளை எவ்வாறு புரிந்துகொள்வது மற்றும் மில்லர் மற்றும் டேனியல் ஓர் ஐ செயல்படுத்துவது எனவே இந்த நேரத்தில் நான் இங்கே நிறுத்தி அடுத்த வகுப்பில் z மற்றும் h புள்ளியைக் கண்டுபிடிக்க இந்த மீதமுள்ள அல்லது இந்த குறிப்பிட்ட பிரச்சினையின் தீர்வைப் பற்றி விவாதிப்போம் மிக்க நன்றி